அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 38 இல் இருக்கிறோம் பிளேன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் இரு பரிமாண பொருள்கள் இருந்தால் இந்த காட்சிகளை எவ்வாறு காட்சிப்படுத்துவது எனவே கடைசி வகுப்புகளில் பிளேன்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஐ பார்த்தோம் குறிப்பாக ஒரு செவ்வகம் மற்றும் அந்த செவ்வகம் X அச்சு Y அச்சுடன் சாய்ந்திருந்தாள் இந்த காட்சிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் முக்கோணங்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு மூலை மட்டம் கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் உடன் சாய்ந்திருந்தாள் அவை எப்படி இருக்கும் உதாரணமாக நம்மிடம் 30 டிகிரி 60 டிகிரி மூலை மட்டம் இருக்கிறது எனவே இது கலவையாகும் எனவே கோணங்களில் ஒன்று 90 டிகிரி மற்றொன்று 30 டிகிரி மற்றொன்று 60 டிகிரி நீண்ட மூலை மட்டம் பொதுவாக நாம் பயன்படுத்துவது இந்த மூலை மட்டம் இரு பரிமாண பொருள் எளிமைப்படுத்துவதற்கு 100 மிமீ நீளம் கொண்ட மிக நீளமான பக்கத்தை வைத்துக் கொள்வோம் அது செங்குத்து பிளேன் இல் இருக்கிறது 30 டிகிரி கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்வாகவும் அதன் மேற்பரப்பு செங்குத்து பிளேன்ற்கு 45 டிகிரி சாய்வாகவும் இருக்கிறது அதன் ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் எடுத்துக்காட்டாக இது நம்மிடம் இருக்கக்கூடிய மிக நீளமான மூலை மட்டம் இதன் நீளமான பகுதி செங்குத்து பிளேன் இல் இருக்கிறது எனவே செங்குத்து பிளேன் ஐ கருத்தில் கொள்ளுங்கள் இந்த வழியில் செங்குத்து பிளேன் இல் மிக நீளமான பக்கம் இருந்தால் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இது கிடைமட்ட பிளேன்ற்கு 30 டிகிரி சாய்ந்துள்ளது எனவே கிடைமட்ட பிளேன்ற்கு இந்த செங்குத்து திசையில் உள்ளது எனவே நாம் செய்ய வேண்டியது இந்த திசையில் 30 டிகிரி அல்லது இந்த வழியில் 30 டிகிரி இல் நாம் சீரமைக்க வேண்டும் எனவே செங்குத்து விமானம் இது மிக நீளமானது செங்குத்து பிளேன் இல் உள்ளது மற்றும் மிக நீளமான பக்கம் கிடைமட்ட பிளேன் உடன் 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது எனவே அதை கிடைமட்ட பிளேன் இல் ப்ரொஜெக்ட் செய்தாள் அது 30 டிகிரியாக இருக்கும் முழு மேற்பரப்பும் இப்போது செங்குத்து விமானத்திற்கு செங்குத்தாக உள்ளது அதன்பிறகு இந்த முழு மேற்பரப்பும் ஆனால் இப்போது நாம் இந்த திசையில் 45 டிகிரி உருவாக்கினால் அது ப்ரொஜெக்டட் பிளேன் இல் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எனவே அதை நாம் உருவாக்குவோம் அதை படிப்படியாக பார்ப்போம் முதலாவதாக இந்த முழு மூலை மட்டம் ஐ வலது செங்குத்து பிளேன் இல் மாற்றி அமைத்து வரைய வேண்டும் இங்கு கொடுக்கப்பட்டது செங்குத்து பிளேன் இல் இந்த முழு செங்குத்து பகுதி இருக்க வேண்டும் மற்றும் அது 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது பின்னர் அது 45 டிகிரி சாய்ந்துள்ளது இந்த முழுவதையும் மாற்றியமைக்க வேண்டும் முதலில் அதை 45 டிகிரிக்கு புரட்டவும் பின்னர் அதை 30 டிகிரிக்குத் திருப்பவும் மற்றும் மீதமுள்ள காட்சிகளை வரைய வேண்டும் அதற்காக முதலில் XY கோடு வரைய வேண்டும் செங்குத்து பிளேனில் மூலை மட்டத்தை வரையவும் எனவே நாங்கள் முதலில் அதை உருவாக்குகிறோம் இது 90 டிகிரி கோணம் இது 60 டிகிரி மற்றும் இது 30 டிகிரி மற்றும் முன் பிளேனில் a b மற்றும் c புள்ளிகளை குறிக்கவும் இவை கீழ்நோக்கி ப்ரொஜெக்ஷன்ஐ கொண்டிருக்கும் இதை மேல் தோற்றத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இது முன்தோற்றம் மேல் தோற்றத்தில் இது மெல்லிய கோடாக தெரியும் a மற்றும் b ஒன்றிணைந்து a b புள்ளிகளாக இருக்கும் இதேபோல் இந்த c புள்ளி முன் பார்வையில் இருந்து c என ப்ரொஜெக்ட் செய்யவும் இந்த ப்ரொஜெக்ட்ட நீளம் உண்மையான நீலமாக மேல் தோற்றத்தில் பெற முடியும் இப்பொழுது இதை சுழற்ற வேண்டும் முன் தோற்றத்தில் a c ஐ இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது 45 கோணத்திற்கு சுழற்ற வேண்டும் இங்கே நான் பார்க்க முடியும் மேற்பரப்பு 45 டிகிரி VP க்கு சாய்ந்துள்ளது செங்குத்து பிளேன் ஐ பொறுத்தவரை ஏதேனும் சாய்வு இருந்தால் அதை நாம் கிடைமட்ட பிளேன் இல் மட்டுமே கவனிக்க முடியும் இந்த a ஏன்b கோடு கிடைமட்ட பிளேன் உடன் 45 டிகிரி கோணமாக ஆக்குகிறோம் அதை மேல் தோற்றமாக வரையவும் மேல் தோற்றத்தில் இந்த செங்குத்து பிளேன் உடனான சாய்வு கோணத்தை கவனிக்கலாம் a b மற்றும் c புள்ளிகளை வரையவும் இப்பொழுது ab கோடு மற்றும் c கோடு ஆகியவற்றை ரிப்ரொஜெக்ட் செய்யவும் மற்றும் அதேபோல் a b மற்றும் c புள்ளிகளை ரிப்ரொஜெக்ட் செய்யவும் இதை செய்தால் b மற்றும் b வெட்டிக்கொள்ளும் இதிலிருந்து a வெட்டிக் கொள்வதால் ஒரு புள்ளி கிடைக்கும் எனவே இப்போது இந்த புள்ளிகளை a1 b1 மற்றும் c1 என்று அழைக்கவும் இது செங்குத்து பிளேன்உடன் செய்த முதல் ப்ரொஜெக்ஷன் அல்லது சுழற்சி அதன் பிறகு இரண்டு சுழற்சிகள் செய்ய வேண்டும் ஒன்று முதலில் இந்த முழு செங்குத்து ஒன்றை சீரமைத்தல் பின்னர் அதை 30 டிகிரி சுழற்றி பின்னர் 45 டிகிரி சுழற்ற வேண்டும் முதலில் அதை மாற்றியமைக்க விரும்பினால் நாம் ஏற்கனவே செய்த 45 டிகிரிகளை திருப்ப வேண்டும் பின்னர் அதை 30 டிகிரி திருப்ப வேண்டும் அதுதான் நாம் தொடர வேண்டிய வழி இப்போது ஏற்கனவே இந்த மிக நீளமான ஒன்றை வரைந்து விட்டோம் இந்த முழுவதையும் 30 டிகிரி சுழற்ற வேண்டும் எனவே a 1 a 1 a 1 b 1 b 1 இந்த நீளம் இந்த இடத்திலிருந்து இந்த புள்ளி வரை எதுவாக இருந்தாலும் அதே நீளத்தை நாம் இங்கே வைக்கப் போகிறோம் இருப்பினும் இதை 60 டிகிரி திருப்ப வேண்டும் இல்லையெனில் a 1 b 1 30 டிகிரி வரை இந்த பொருளை சுழற்ற வேண்டும் நாம் அந்த பொருளை சுழற்றும்போது a1 புள்ளி இதனுடன் b1 புள்ளி இதனுடன் ஒத்துப்போகும் c1 குறிப்பிடுவதற்கு a1 இலிருந்து c 1 ஐ அளந்து b 1 c 1 ஐ குறிக்கவும் இதன்படி சுழற்ற வேண்டும் எனவே இப்போது கடைசி கட்டம் இந்த a1 ஐ கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த மூலை மட்டம் செங்குத்து பிளேன் இல் இருக்கின்றது எனவே இதன் நீளமான பகுதி செங்குத்து பிளேன் ஐ தொட்டவாறு இருக்க வேண்டும் எனவே a1 இந்த x அச்சைச் சந்திக்கிறது b1 இந்தப் புள்ளியில் சந்திக்கிறது இந்த c1 ஐ கீழே ப்ரொஜெக்ட் செய்யவும் ஏனெனில் இது VP உடன் 45 டிகிரி சாய்ந்துள்ளது எனவே அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் c 1 ஐ தீர்மானிக்கிறது எனவே a1 புள்ளி b1 புள்ளி மற்றும் c1 புள்ளி ஆகியவற்றைக் கொண்டிருப்போம் இந்தப் பொருளின் சுழற்சியை இந்த வழியில்தான் பெற வேண்டும் இதை தாளில் வரையலாம் முதலாவதாக வரைதல் தாளில் ஒரு கிடைமட்ட கோடு XY அச்சு வரைய வேண்டும் இது XY அச்சு இந்த ஆட்சியில் இருந்து 100 மிமீ கோடு முதலில் வரைய வேண்டும் சிறிது இடைவெளி விட்டு மேலிருந்து 100 மிமீ கோடு வரையவும் இது 1 2 3 4 5 6 7 8 9 மற்றும் 10 இங்கே குறிக்கவும் இந்த புள்ளியை செங்குத்து பிளேன் இல் a b என்று பெயரிடுங்கள் மேலும் இங்கு ஒரு கோணம் 30 டிகிரி மற்றொன்று 60 டிகிரி ஆக இருக்கும் என்று தெரியும் எனவே 30 டிகிரி கோணத்தை உருவாக்குவோம் எனவே இதை இணைக்கவும் மற்ற கோணம் 30 டிகிரி உருவாக்கம் எனவே 30 டிகிரி என்றால் இங்கே இந்த புள்ளிகளில் இணைக்கவும் மற்றொன்று 60 டிகிரி உருவாக்கும் எனவே நாங்கள் இங்கே ஒரு தவறு செய்தோம் அது ஒரு சமபக்க முக்கோணம் அல்ல எனவே 60 டிகிரி உருவாக்கும் எனவே இதை இணைக்கவும் எனவே இது முக்கோணம் இதற்கு c என அழைக்கலாம் இதை முன்வைக்கிறோம் என்றால் இது மேல் பார்வையில் எங்கள் திட்டத்தின் நீளமாக இருக்கும் இதை கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்தாள் தோற்றத்தின் நீளம் கிடைக்கும் a b மற்றும் c புள்ளிகளை குறிப்பிடவும் அடுத்து அதே XY பிளேன் இல் 45 டிகிரி கோணத்தை உருவாக்கும் இந்த ab வரியைத் உருவாக்க வேண்டும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 45 டிகிரி கோணத்தில் அச்சிலேயே தொடுமாறு வரைய வேண்டும் எனவே அப்படியானால் அங்கிருந்து எங்காவது ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுங்கள் எனவே இதை a b புள்ளி என அழைப்போம் இது செங்குத்து பிளேன் இல் இருக்கும்போது 45 டிகிரி கோணத்தில் இருக்கிறது இந்த புள்ளிகளில் சேரவும் a c நீலத்தை இங்கே மாற்றி இந்த கோடுகளை இணைக்கவும் இது 45 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது மற்றும் இதற்கு b புள்ளி என பெயர்இடவும் அனைத்து புள்ளிகளையும் மேல்புறமாக ப்ரொஜெக்ட் செய்யவும் இப்போது இந்த c புள்ளியையும் a புள்ளியையும் நாம் ப்ரொஜெக்ட் செய்யலாம் எனவே c புள்ளி c அச்சை வெட்டுகிறது மற்றும் a புள்ளி a அச்சை வெட்டுகிறது எனவே இது a புள்ளியாக இருக்கும் எனவே இப்போது இது a 1 இது c 1 என குறிப்பிடலாம் எனவே இதை நாம் லோகஸ் என்று அழைக்கிறோம் இது ப்ரொஜெக்ஷன்ஸ் எனவே லோகஸ் புள்ளி இங்கே உள்ளது b 1 இப்போது இந்த புள்ளிகளில் சேரலாம் இப்போது இந்த முழு பொருளும் a c 30 டிகிரி கோணத்தில் சுழற்றபட வேண்டும் எனவே நாம் என்ன செய்வோம் இங்கிருந்து 30 டிகிரி கோணத்தை உருவாக்குவோம் இந்த வரியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் புள்ளியைக் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த புள்ளியிலிருந்து 30 டிகிரி கோடாக வரையலாம் எனவே 30 டிகிரி கோடு ஐ இணைக்கவும் அதில் a1 b1 நீளத்தை அளந்து இங்கே குறிப்பிடவும் எனவே இது b1 புள்ளி இங்கே a1 புள்ளி c1 புள்ளி இங்கிருந்து மாற்றுவதன் மூலம் குறிப்பிடலாம் இதன் ஆரங்களை கோடுகளாக குறிப்பிடலாம் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கிறோம் என்றால் a1 அங்கு செல்கிறது c1 அங்கு செல்கிறது b1அங்கு செல்கிறது இது செங்குத்து பிளேன் இல் இருக்கிறது எனவே இந்தப் புள்ளியை b1 என குறிப்பிடவும் இந்த புள்ளியை a 1 என குறிப்பிடவும் c இல் இருந்து லோகஸ் கோடு வரைவதன் மூலம் c1 ஐ குறிப்பிடலாம் இந்த கோடுகளை இணைந்தால் இது அந்த பொருளின் முன் தோற்றம் மற்றும் இது மேல் தோற்றம் சுருக்கமாக உதாரணத்திற்கு நம்மிடம் மூளை மட்டம் இருக்கிறது இது செங்குத்துப் பிளேன் இது கிடைமட்ட பிளேன் இதன் நீளமான பகுதி செங்குத்து பிளேன் இதுபோல் இருக்கின்றது ஆரம்பத்தில் அது 90 டிகிரியாக இருக்கும்போது அதை ஒரு கோடாக மட்டுமே பார்க்கிறீர்கள் அதன் பிறகு நாம் 30 டிகிரி கோணமாக மாற்ற முடியும் பின்னர் சதுரம் இப்படி தெரிகிறது அதன் பிறகு நாம் அதை 45 டிகிரிக்கு சுழற்றினாள் அது அந்த வழியில் தெரிகிறது எனவே முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் இப்போது வளைந்த முக்கோணமாக இருக்கும் எனவே இது மேல் தோற்றம் மற்றும் இது முன் தோற்றம் அதனுடன் அடுத்த எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் இந்த அடுத்த எடுத்துக்காட்டில் ஒரு முக்கோணத்திற்கு பதிலாக ஒரு பென்டகனைப் பார்க்கிறோம் எனவே இது 30 மிமீ பக்க பென்டகன் மற்றும் ஒரு பக்கமானது கிடைமட்ட பிளேன் இல் உள்ளது அது 45 டிகிரி கிடைமட்ட பிளேன் உடன் சாய்ந்திருக்கும் HP யில் இந்த பக்கம் செங்குத்து பிளேன் உடன் 30 டிகிரி கோணத்தில் சாய்ந்திருந்தாள் அதன் ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் எனவே அதற்கான தீர்வைப் பார்ப்போம் இது 30 மிமீ பக்கங்களைக் கொண்ட வழக்கமான பென்டகன் ஆகும் எனவே இது 30 மிமீ ஆகும் இது ஒரு வட்டத்தை பொறிப்பதில் இருந்து அல்லது ஒரு வட்டத்தை சுற்றிவளைப்பதில் இருந்து ஒரு பென்டகனை உருவாக்கலாம் அல்லது அரை வட்டம் முறையைப் போன்ற வேறு வழியையும் நாம் இந்த பென்டகனைக் உருவாக்கலாம் மற்ற வழி என்னவென்றால் இந்த இரு பக்கங்களுக்கிடையேயான கோணத்தை அறிந்து கொள்வதன் மூலமும் இந்த பென்டகனை நாம் கட்டமைக்க முடியும் இப்போது அதன் பக்கங்களும் HP இல் உள்ளது மற்றும் அதன் ஒரு பக்கமானது 45 டிகிரி HP க்கு சாய்ந்திருக்கும் எனவே ஒரு பக்கமானது 45 டிகிரி சாய்ந்திருந்தாள் அதை முன் தோற்றத்தில் பார்க்க முடியும் பென்டகன் முற்றிலும் கிடைமட்ட பிளேன் இல் ஓய்வெடுக்கிறதென்றால் அந்த முழு வடிவத்தையும் நாம் காண்கிறோம் மற்றும் அதை ஒரு விளிம்பில் பொருத்தமாக சுழற்றுவதன் மூலம் அதை 45 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரி போல உருவாக்கலாம் எனவே மேல் தோற்றம் இல் அது அப்படியே இருக்கும் நாம் முன் தோற்றம் இல் இருந்து பார்த்தால் அது முறையே b புள்ளி c புள்ளி d புள்ளிகள் இந்த b c d உடன் பொருத்தப்பட்ட ஒரு வரியாக இருக்கும் எனவே முதலில் இந்த பென்டகனை உருவாக்குங்கள் பிறகு ப்ரொஜெக்ட் செய்தாள் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நீளத்தைப் பெறலாம் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நீளம் கிடைத்ததும் இதை 45 டிகிரிக்கு சுழற்றவும் ஏனெனில் அதன் பக்கங்களில் ஒன்று மேற்பரப்புகளுடன் 45 டிகிரி கிடைமட்ட பிளேன் இல் சாய்ந்து கொண்டிருக்கிறது கிடைமட்ட பிளேன் இல் சாய்ந்த எதையும் நாம் செங்குத்து பிளேன் இல் பார்க்கும் நிலையில் இருக்க முடியும் எனவே செங்குத்து பிளேன் இல் 45 டிகிரி கோடு வரையப்பட்டுள்ளது அதன் பிறகு வரைபடத்திலி ருந்து b புள்ளி c புள்ளி e புள்ளி மற்றும் d புள்ளி முதலில் இருந்து ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் இவை முறையே a புள்ளிகள் e புள்ளிகள் d e புள்ளிகள் உடன் சந்திப்பை உருவாக்கும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த ப்ரொஜெக்டர் வரிக்கு a புள்ளி செல்வதைப் பார்ப்போம் அதேபோல் a அந்த ப்ரொஜெக்டர் வரியிலும் செல்கிறது அடுத்து b அங்கு ப்ரொஜெக்டர் செய்யப்பட்டுள்ளது மற்றும் b அங்கு ப்ரொஜெக்டர் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த பென்டகனைக் வரையவும் இந்த 45 டிகிரி சுழற்சிக்கு பிறகு நாம் இந்த முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் ஆகியவற்றை வரைந்து உள்ளோம் இப்போது நாம் ஒரு பக்கத்தை சீரமைக்கப் போகிறோம் அது a e1 ஆக இருக்கலாம் அல்லது a1 b1 பக்கங்களாகவும் இருக்கலாம் செங்குத்து பிளேன் உடன் கோணம் உருவாக்குகிறது என்றால் அதை கிடைமட்ட பிளேன் இல் பார்ப்போம் எனவே அந்த கோணத்தில் அதை சீரமைப்போம் எனவே a1 b1 பக்கத்தைக் கருத்தில் கொள்வோம் அதை கிடைமட்ட பிளேன் இல் இருந்து 30 டிகிரி கோணத்தில் சீரமைக்கவும் இந்த a1 b1 நீளத்தை இங்கு மாற்றவும் இதேபோல் a1 e1 நீளம் திசைகாட்டி மூலம் மாற்றுகிறது பின்னர் b1 c1 மற்றும் c1 d1 ஆகியவையும் அதே வழியில் மாற்றவும் எனவே இதை நாம் 30 டிகிரி சுழற்ற வேண்டும் எனவே மீதமுள்ள பக்கங்களும் அதே அளவுடன் சுழற்றப்படுகின்றன அது முடிந்ததும் இந்த முழு பென்டகனும் அந்த திசையில் மாறும் இது முடிந்ததும் e c a b மற்றும் c ஆகியவற்றிலிருந்து இந்த வரிகளை ப்ரொஜெக்ட் செய்யவும் ஏற்கனவே செங்குத்து பிளேன் உடன் நாம் 45 டிகிரி ஆக சுழற்றியுள்ளோம் எனவே கிடைமட்ட பிளேன் உடன் நாம் பார்க்கும் கோணத்தை அது உருவாக்குகிறது இந்த லோகஸ் புள்ளிகள் a1 a1 உடன் வெட்டுகிறது அதேபோல் b1 b1 உடன் வெட்டுகிறது இதேபோல் c1 d1 லோகஸ் புள்ளிகளைக் ப்ரொஜெக்ட் செய்வதன் மூலம் இந்த புள்ளிகளைப் பெறலாம் இந்த புள்ளிகளை இணைப்பதன் மூலம் HPக்கு 45 டிகிரி மற்றும் செங்குத்து பிளேன் உடன் 30 டிகிரி கொண்ட இந்த பென்டகனைப் பெறுவோம் எனவே அடுத்த வகுப்பில் பிளேன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி அதிகம் பார்ப்போம் குறிப்பாக துணை பிளேன்களில் இந்த காட்சிகள் எவ்வாறு வருகின்றன என்பதை பார்ப்போம்